சோதனை மல்டிமீட்டரைப் பயன்படுத்தி செயலில் மற்றும் செயலற்ற கூறுகளின் அளவீடு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் கடந்த தொகுதி அல்லது தொடரில் குறுகிய சொற்பொழிவில் தனித்துவமான கூறுகளைப் பற்றி நாம் பார்த்தோம் மற்றும் பிரெட்போர்டைப் பற்றி பார்த்தோம் இல்லையா இந்த குறிப்பிட்ட தொகுதி வெவ்வேறு கூறுகளின் மதிப்புகளை அளவிடுவதில் கவனம் செலுத்துவோம் சரியா உங்களுக்கு கற்பித்தல் உதவியாளரான சீதாராம் குப்தாவை அறிமுகப்படுத்துகிறேன் அவர் கூறுகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதைக் காண்பிப்பார் மேலும் அவர் சாதனங்களைப் பயன்படுத்தும்போது அல்லது உபகரணங்களைப் பயன்படுத்தும்போது உபகரணங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை நான் உங்களுக்குக் கூறுவேன் எனவே இந்த வகுப்பை மின்தடையை அளவிடுவதன் மூலம் தொடங்குவோம் கடந்த வகுப்பில் மின்தடையை பற்றிப் பார்த்தோம் இப்போது நான் என் கையில் வைத்திருக்கும் மின்தடையின் மதிப்பு என்ன இப்போது என் கையில் ஒரு மின்தடை இருப்பதை உங்களால் பார்க்க முடிகிறது இல்லையா இப்போது இந்த மின்தடையின் மதிப்பு என்ன எனவே இப்போது அதை சீதாராமுக்குக் கொடுக்கிறேன் அவர் மின்தடையை அளவிடட்டும் மேலும் இந்த குறிப்பிட்ட மல்டிமீட்டரில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் அவர் எவ்வாறு மின்தடையை அளவிடுகிறார் என்று எனவே அவர் செய்கிற முதல் காரியத்தை பாருங்கள் அவர் மல்டிமேட்டரில் மின்தடையை அளவிடுவதற்காக இருக்கும் பகுதியை யன்படுத்துகிறார் அவர் 20 கிலோ ஓம் அளவில் வைத்திருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அதேநேரம் உங்களுக்கு மதிப்பு தெரியாவிட்டால் எந்த மதிப்பிலும் தொடங்கலாம் மேலும் உயர் மதிப்புகளுக்கு ஆய்வை அதிகரிக்கலாம் எனவே முதலில் அவர் 20 கிலோ ஓம் அளவை முயற்சிக்கிறார் எனவே நாம் மின்தடையை ப்ரோபுடன் இணைத்திருப்பதை நீங்கள் இங்கே காணலாம் சரி ப்ரோபுகள் இணைக்கப்பட்டுள்ளன நீங்கள் ப்ரோபை இணைக்கும்போது அதை நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ளலாம் நீங்கள் இதை இப்படி இணைக்கும்போது இங்கே மதிப்பைக் காணலாம் நீங்கள் தயவுசெய்து இங்கே கவனம் செலுத்துங்கள் நீங்கள் பார்க்கும் மதிப்பு என்ன நீங்கள் எந்த மதிப்பையும் பார்க்கவில்லை சரியா எனவே இப்போது மதிப்பை அதிகரிக்கிறோம் 20 கிலோ ஓம் அளவில் நம்மால் எதையும் பார்க்க முடியவில்லை இப்போது நாம் அதன் அளவை அதிகரிக்கிறோம் பின்னர் நாம் 40 ஐப் பார்க்க முடிகிறது 40 என்றால் என்ன 40 இது 2000 இல் உள்ளது எனவே இதன் மதிப்பு என்ன சுமார் 20 கிலோ ஓம்ஸ் சுமார் 110 கிலோ ஓம்ஸ் மின்தடையை கையில் பிடிப்பதால் இந்த ஏற்ற இறக்கம் வருகிறது உண்மையில் நீங்கள் கையால் பிடிக்க வேண்டியதில்லை நீங்கள் எப்போதும் ப்ரெட்போர்டைப் பயன்படுத்தலாம் மின்தடையை பிரட் போர்டில் சொருகி அதன் பின்பு அதை அளவிடலாம் எனவே நீங்கள் இதைப் போன்று மின்தடையை பிரட்போர்டில் சொருகி அளவிடும் போது அதன் பொருத்தமான மதிப்பை நீங்கள் காண முடியும் இப்போது நீங்கள் பார்த்தால் கிட்டத்தட்ட நிலையான அளவை காட்டுகிறது சரி இது கிட்டத்தட்ட நிலையானது முன்பு இது 31 32 போல இருந்தது ஏனெனில் அவர் கையில் வைத்திருந்தார் இணைப்பு சரியாக இல்லை இப்போது இந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட நிலையாக இருக்கிறது இதற்காகவே நாம் பிரெட் போர்டைப் பயன்படுத்துகிறோம் எனவே இப்போது மற்றொரு மின் தடைக்குச் செல்லலாம் இது அவருக்கு நான் கொடுக்கும் மற்றொரு மின்தடை அவர் அதை ப்ரெட்போர்டில் செருகுகிறார் இப்போது நீங்கள் மீண்டும் இது இதுதான் என்று நீங்கள் நினைக்கலாம் மறுபடியும் பார்ப்பதால் உங்களுக்கு எளிதாக தெரியும் ஆனால் நீங்கள் புரிந்துகொள்வது முக்கியம் இது மிகக் குறைவான அளவை கொண்ட ஒரு மின்தடை எனவே நாம் மதிப்பிடும் அளவை குறைக்க வேண்டும் எனவே சுமார் 20 கிலோ ஓம்ஸ் அளவில் வைத்து பார்ப்போம் இப்போது 2 14 கிலோ ஓம் என்று காட்டுகிறது இதுவே இந்த மின்தடையின் மதிப்பு என்பதை நீங்கள் காணலாம் இப்போது நீங்கள் மின்தடையை எளிமையாக அளவிடலாம் இப்பொழுது உங்களிடம் மஞ்சள் நிறம் இல்லாத மற்றொன்று இருந்தால் இது வெவ்வேறு வகையான அமைப்புகளைக் கொண்டுள்ளது எனவே இங்கே நீங்கள் இந்த மல்டிமீட்டரைப் பயன்படுத்த விரும்பினால் கடைசி தொகுதியில் நான் உங்களுக்குக் காட்டியது போல நாம் அதை மின்தடை பயன்முறையில் வைக்கலாம் எனவே இதில் மின்தடை அதிர்வெண் மின் தேக்கு திறன் அனைத்தையும் ஒரே இடத்தில் அளவிட முடியும் எனவே இப்போது இந்த ப்ரோபை நாம் மின்தடையுடன் இணைக்கிறோம் சரி மீண்டும் அது சில மதிப்பைக் காட்டுகிறது எனவே இது ஆட்டோ பயன்முறையில் உள்ளது இது தானாகவே மின்தடையின் எதிர்ப்பை அளவிடும் சரி நீங்கள் மற்றொரு மின்தடையுடன் இணைத்தால் மற்றொரு மின்தடை அளவை நீங்கள் காண்பீர்கள் மேலும் 2 161 மதிப்பைப் பெறுகிறோம் முதலாவதுடன் ஒப்பிடும்போது இது இன்னும் துல்லியமானது ஆனால் நாம் துல்லியமாக அளவிடுவதைப் பற்றி இப்போது விவாதிக்கவில்லை வெவ்வேறு கூறுகளை அளவிடுவதற்கு மல்டிமீட்டரை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதையே இப்போது புரிந்துகொள்கிறோம் எனவே இதுவே மின்தடையை அளவிடும் முறையாகும் இப்பொது மின்தேக்கியை அளவிடும் அடுத்த பகுதிக்குச் செல்லலாம் இப்போது இந்த மல்டிமீட்டரைப் பயன்படுத்தி மின்தேக்கியை அளவிட முடியுமா இதில் மின்தேக்கு திறனை அளவிடும் வசதி இருக்கிறதா இல்லை இல்லையா இல்லை அங்கே எந்த இடமும் இல்லை ஆனால் இந்த மல்டி மீட்டரில் நீங்கள் மின்தேக்கு திறனை அளவிட முடியும் மின்தடையை அளவிடும் இந்தப் பகுதியிலேயே நீங்கள் உங்கள் மின்தேக்கு திறனையும் அளவிட முடியும் இப்போது அவருக்கு ஒரு மின்தேக்கியை அளவிடுவதற்காக கொடுக்கிறேன் அவர் அதை ப்ரெட்போர்டில் இணைப்பார் பின்னர் மல்டிமீட்டரில் மின்தேக்கியின் மதிப்பைக் காண்பீர்கள் இப்பொழுது அது காட்டும் மதிப்பை படிக்கிறேன் மதிப்பு 10 மைக்ரோஃபாரட் எனவே மீண்டும் அவர் மின்தடைகளை எவ்வாறு செருகினார் என்று பார்ப்போம் நான் பிரட் போர்டில் எப்படி இணைக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே உங்களிடம் கூறியிருக்கிறேன் உங்கள் பிரட்போர்டு இந்தப் பகுதியில் தொடர் இணைப்பில் இருக்கிறது மேலும் இந்தப் பகுதியும் தொடர் இணைப்பில் இருக்கிறது எனவே இதில் உங்களால் மின்தடையை இதுபோல் இணைக்க முடியும் இப்போது மின்தேக்கியை அளவிடுவோம் எனவே நீங்கள் எதை அளவிடுகிறார்கள் என்ற தேர்வை மாற்றலாம் என்பதை நீங்கள் காணலாம் அதை இந்த பயன்முறை பொத்தானைக் கொண்டு நீங்கள் அதை மாற்றலாம் சரி நீங்கள் அதை மின்தேக்கு திறனை அளவிடும் பயன்முறைக்கு கொண்டு வரலாம் நாம் பார்ப்பது 9 77 மைக்ரோஃபரடில் உள்ளது சரியானதா 9 77 மைக்ரோஃபாரட் மற்றும் மின்தேக்கியின் மதிப்பு சுமார் 10 மைக்ரோஃபாரட் ஆகும் எனவே அது நெருக்கமாக உள்ளது இது 9 77 மைக்ரோ ஃபாரட் இப்போது மற்றொரு மின்தேக்கி பீங்கான் மின்தேக்கியின் அளவை பார்ப்போம் மின்தேக்கிகளில் பல வகைகள் இருக்கின்றன இது இந்த குறிப்பிட்ட பாடத்தின் நோக்கம் அல்ல ஆனால் அது குறைக்கடத்தி சாதனங்கள் குறித்த பாடத்திட்டங்களின் கீழ் இருக்கக்கூடும் அங்கு மின்தேக்கியில் என்ன இருக்கிறது என்பதைக் காணலாம் பின்னர் மின்தேக்கியின் வகை என்ன டையோட்களின் வகை என்ன என்பதைப் பற்றி தெரிந்து கொள்வீர்கள் ஆனால் இப்போது பீங்கான் மின்தேக்கியின் அளவை பார்ப்போம் அது என் கையில் உள்ளது நான் மீண்டும் சீதாராமுக்குக் கொடுக்கிறேன் எனவே இந்த பீங்கான் மின்தேக்கியின் கொள்ளளவை எவ்வாறு அளவிட முடியும் என்பதைப் பார்ப்போம் மீண்டும் அவர் ப்ரெட்போர்டில் மின்தேக்கியைச் சொருகுகிறார் சரி அவர் அதே மல்டிமீட்டரைப் பயன்படுத்துகிறார் மேலும் அவர் ப்ரோபுடன் இணைக்கும்போது மின்தேக்கியின் மதிப்பு சுமார் 464 1 நானோ ஃபராட் என்று இருப்பதை காணலாம் 1 நானோ ஃபராட் நீங்கள் விரும்பினால் இதை மைக்ரோஃபாரட்டுக்கு எப்போதும் மாற்றிக்கொள்ளலாம் எனவே இதன் மையக்கருத்து இது பயன்படுத்த மிகவும் எளிதானது நம்மிடம் ஒரு டையோடு இருந்தால் அதை இந்த இரண்டு மல்டி மீட்டர்களால் அளவிட முடியுமா ஆம் இந்த மல்டிமீட்டரில் நீங்கள் பார்க்கிறீர்கள் இங்கே என் விரல் இருக்கும் இடத்தில் டையோடுக்கான சின்னம் உள்ளது இந்த குறிப்பிட்ட மல்டிமீட்டரில் அதே புள்ளியில் நாம் டையோடை சரியாக அளவிட முடியும் எனவே கடந்த சொற்பொழிவில் நாம் கண்ட பி என் சந்தி டையோடை அவருக்கு நான் தருகிறேன் இப்போது அவர் பி என் சந்தி டையோடை பிரெட்போர்டுடன் இணைக்கிறார் பி மற்றும் என் ஆகியவற்றைப் பார்ப்போம் டையோடில் ஒரு வெள்ளி நிறத்தில் வளையம் இருப்பதை அடையாளம் காண எளிதான வழி என்று நான் சொன்னேன் ஆனால் டையோடை மல்டிமீட்டருடன் அளவிட வேண்டும் எனவே மல்டிமீட்டருடன் பார்ப்போம் முதலில் நாம் மைக்கோவிலிருந்து 603 ஆக இருக்கும் மல்டிமீட்டரைப் பார்க்கிறோம் இது மஞ்சள் நிறமானது சரி இதில் சில அழைப்புகளை நாம் நினைவில் வைத்துக் கொண்டால் எது கேதோடு எது அனோடு என்று எளிமையாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம் எனவே நாம் எதை இணைக்கிறோம் ஒரு டையோடை நாம் அதன் நேர்மறை இணைப்பை அனோடோடு இணைத்து எதிர்மறை இணைப்பின் மூலம் கேதோட்டுக்கு ஒரு ஒருத்தரை இணைப்பை கொடுத்தால் மட்டுமேஇந்த மதிப்பைக் காண்போம் நாம் ப்ரோபை மாற்றினால் அதாவது அனோடிற்கு தரை இணைப்பு மற்றும் கேத்தோடிற்கு நேர்மறை முனையம் கொடுத்தால் நீங்கள் எதையும் பார்க்க முடியாது இதில் எதையும் நீங்கள் பார்க்க முடிகிறதா எனவே எது கேதோட் எது அனோட் என்பதை அடையாளம் காண்பது மிகவும் எளிது இதை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் கேத்தோடுக்கு தரை இணைப்பு மற்றும் அனோடிற்கு நேர்மறை இணைப்பை கொடுக்கிறோம் இப்போது மாற்றத்தை உடனடியாகக் காணலாம் எனவே டையோடு அனோட் அல்லது டையோடு கேத்தோடு என்பதை அடையாளம் காண இது மிகவும் எளிதானது அதே வழியில் இந்த குறிப்பிட்ட மல்டிமீட்டரை நீங்கள் பயன்படுத்த விரும்பினால் நாம் அதன் மூலம் இப்போது டையோடை அளவிடுகிறோம் எனவே மீண்டும் பயன்முறை செயல்பாட்டை பயன்படுத்தி அதை டையோடுக்கு மாற்றுவது மிகவும் எளிதானது இங்கேயும் டையோடு சின்னம் உள்ளது எனவே நீங்கள் பயன்முறையை இந்த குறிப்பிட்ட மஞ்சள் வண்ண பொத்தானை அழுத்தும்போது இங்கே மாற்றத்தைக் காண்பீர்கள் இப்போது அது டையோடு அனோடுக்கு தரை இணைப்பையும் நேர்மறையை கேத்தோடுடனும் இணைக்கும்போது நாம் மீண்டும் சில மின்னழுத்தத்தை பார்க்கிறோம் இதன் மூலம் இது அனோட் இது கேத்தோடு என்பதை எளிதில் அடையாளம் காணலாம் நீங்கள் இணைப்பை தலைகீழாக மாற்றினால் எதையும் காண முடியாது எனவே நாம் இங்கே பார்த்தது என்ன நாம் டையோடை பார்த்தோம் பின்னர் மின்தடையை கண்டோம் மின்தேக்கியைப் பார்த்தோம் பெரிய மின்தேக்கியைக் கண்டோம் அவர் சிறியதில் இருந்து பெரியதாக கூறுகளை வைத்துள்ளதால் அது மிகவும் அழகாக நன்றாக இருக்கிறது சரி இப்போது டிரான்ஸிஸ்டரை பற்றி பார்ப்போம் டிரான்சிஸ்டர் என் என் அல்லது டிரான்சிஸ்டர் பி பி என்பதை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் இப்போது நீங்கள் இங்கே பார்க்கும் இந்த மல்டிமீட்டரில் டிரான்சிஸ்டரை நாம் அளவிடக்கூடிய எந்த செயல்பாடும் இல்லை நாம் நேரடியாக டிரான்சிஸ்டரை இந்த இடத்தில் வைத்து இதை என் என் அல்லது பி பி என்பதை அறிந்து கொள்ளலாம் இந்த குறிப்பிட்ட HFEஐ பயன்முறையில் வைத்திருப்பதன் மூலம் நான் ஏற்கனவே உங்களிடம் சொன்னேன் அதன் மூலம் NPN அல்லது PNP என்பதை நாம் அளவிட முடியும் இப்போது நான் என் கையில் வைத்திருக்கிறேன் அவர் அதை இணைக்கும் போது நாம் டிஸ்ப்ளேவில் காணலாம் இது NPN அல்லது PNP டிரான்சிஸ்டர் என்பதை நாம் அடையாளம் காணலாம் எனவே அவர் NPN இல் வைத்து தொடங்குகிறார் மேலும் 145 131 0 7 இல் உள்ள சில மதிப்பை ஏற்ற இறக்கமாகக் காணலாம் அதே விஷயத்தை அவர் பி பி பக்கத்தில் வைத்தால் என்ன நடக்கிறது எனவே மல்டிமீட்டரில் பி பி பக்கம் நீங்கள் அதை இணைக்க வேண்டும் எனவே நீங்கள் அதை PNP உடன் இணைக்கும்போது எந்த மாற்றமும் இல்லை முன்பு அவர் என் இல் வைக்கும் போது அதன் மதிப்பில் மாற்றத்தைக் காண முடிந்தது இங்கே நீங்கள் PNP HFE ஐப் பார்க்கும்போது எந்த மாற்றமும் இல்லை அதாவது இது பிஎன்பி டிரான்சிஸ்டர் அல்ல அது ஒரு என் என் டிரான்சிஸ்டர் ஆகும் மற்றொரு டிரான்சிஸ்டரைப் பார்ப்போம் நான் அதை அவருக்குக் கொடுக்கிறேன் இது மற்றொரு டிரான்சிஸ்டர் எனவே மீண்டும் அவர் அதை NPN இல் வைக்க முயற்சிக்கிறார் எனவே NPNஐ முதலில் முயற்சிப்போம் நீங்கள் பார்க்கிறபடி எந்த மாற்றமும் இல்லை ஏதாவது மாற்றத்தைக் காண முடிகிறதா எந்த மாற்றமும் இல்லை சரி அதனால் அதாவது இந்த டிரான்சிஸ்டர் ஒரு NPN அல்ல அது PNP தானா என்பதை பார்ப்போம் ஒரு மாற்றம் தெரிகிறது எனவே இது NPN அல்ல PNP என்பதை எளிதாக அடையாளம் காண முடிகிறது எனவே நாம் பார்த்தது என்ன தனித்துவமான கூறுகளைப் புரிந்துகொள்ள மல்டிமீட்டரின் பங்கைக் கண்டோம் ஆனால் ஏசி மின்னழுத்தத்தை அளவிட மல்டிமீட்டரைப் பயன்படுத்த முடியுமா அதற்கு இந்த நாபை இந்த குறிப்பிட்ட மதிப்புடன் இணைக்க வேண்டும் எனவே நீங்கள் இப்போது இந்த டிரான்சிஸ்டரை வெளியே எடுக்கலாம் சரியா இப்போது அதை ஏ யில் வைத்திருக்கிறோம் அதை ஏ மின்னழுத்தத்தை அளவிட பயன்படுத்தலாமா இல்லையா என்பதைப் புரிந்துகொள்வோம் இதற்காக நாம் வேறுபட்ட ஏசி மின்னழுத்தத்தை வழங்கும் ஒரு கருவியை அல்லது வேறியாக்கை உபயோகிக்கலாம் எனவே இப்போது என்னிடம் பழைய வேறியாக் உள்ளது நீங்கள் கூறுகளை ஒன்றின்மேல் ஒன்றாக வைக்கக்கூடாது இது ஒரு சுற்று அல்ல உங்கள் மின்னணு கூறுகளை ஒருபோதும் ஒன்றின்மேல் ஒன்று வைக்க வேண்டாம் இது பொருளை இயக்குவதற்கான தவறான வழி ஆய்வகத்தில் பயன்படுத்த தவறான வழி எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் பரிசோதனையைத் தொடங்கும்போது உங்கள் மேசை சுத்தமாக இருக்க வேண்டும் நீங்கள் பரிசோதனையை விட்டு வெளியேறும்போது உங்கள் மேசை சுத்தமாக இருக்க வேண்டும் சரியா ஒரு ஆய்வகத்தில் எவ்வாறு வேலை செய்வது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது ஆய்வகத்திற்குள் நுழைவது எப்படி பையை எங்கு வைப்பது கூறுகளை எவ்வாறு பயன்படுத்துவது உபகரணங்களை எவ்வாறு வைப்பது இவையெல்லாம் மிக முக்கியமானது எனவே நான் சொன்னது போல் நாம் அதை வைக்கக்கூடாது அதை அதன் அருகில் வைக்கிறோம் இது மிகவும் கனமானது ஏனென்றால் இதில் இருக்கும் மின்மாற்றி கனமானது சரி இப்போது இதை மின்சக்தியுடன் இணைக்கிறோம் மேலும் மின்சாரம் வழங்குவதையும் மாற்றியுள்ளோம் எனவே இப்போது நீங்கள் இங்கே கவனம் செலுத்த முடிந்தால் மின்னழுத்தத்தை 0 முதல் 230 வோல்ட் வரை மாற்றலாம் அது எங்கே இணைக்கப்பட்டுள்ளது இது மின்சார விநியோகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இது 230 வோல்ட் ஏசியுடன் இணைக்கப்பட்டுள்ளது சரி இப்போது இந்த இரண்டு முனையத்திலும் உள்ள மின்னழுத்தம் என்ன இந்த இரண்டு முனையத்திலும் உள்ள மின்னழுத்தம் என்ன என்பதை நான் அளவிட விரும்பினால் நான் மீண்டும் ஒரு மல்டிமீட்டரைப் பயன்படுத்தலாம் இங்கே ஒரு மல்டிமீட்டர் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே சீதாராமுக்கு ஏதேனும் மின்னழுத்தம் கிடைக்கிறதா இல்லையா என்பதைப் பார்ப்போம் எனவே அவர் சிவப்பு மற்றும் கருப்பு ஆகியவற்றை இணைக்கிறார் சரி இப்போது இது ஏ சி என்பதால் எந்த வகையிலும் இதை இணைக்க முடியும் இதை நினைத்த உடன் நீங்கள் அதில் மாற்றத்தை காண்பீர்கள் அதன்பின் நான் உங்களுக்கு கூறுகிறேன் அதை நீங்கள் இப்போது இணைக்கலாம் எனவே இங்கே என் கையில் என்ன பார்க்கிறீர்கள் நான் 20 ஐ வைத்திருக்கிறேன் இங்கே சுமார் 19 4 காட்டுகிறது நான் தொடர்ந்து அதிகரித்தால் நீங்கள் பார்க்கிறீர்களா தொடர்ந்து அதிகரித்து வருவதை நீங்கள் காணலாம் இது என்ன ஏசி மின்னழுத்தத்தை நாம் மாற்றலாம் அதனால்தான் இது வேரியாக் என்று அழைக்கப்படுகிறது எனவே இப்போது நாம் பார்ப்பது நம்மால் மின்னழுத்தத்தை மாற்ற முடியும் நான் மின்னழுத்தத்தை அதிகரிக்கிறேன் அதற்கேற்ப எனது மல்டிமீட்டரில் மின்னழுத்தத்தின் அதிகரிப்பைக் காணலாம் இது எளிதானது மிகவும் எளிதானது இந்த குறிப்பிட்ட வேரியாக் வெளியீட்டில் மின்னழுத்தம் என்னவென்று இப்போது உங்களுக்குத் தெரியும் நாம் தொடர்ந்து அதிகரித்துக்கொண்டே போகலாம் அதே வழியில் நான் குறைந்து கொண்டே இருந்தால் அது கீழே வரும் அது கீழே வரும் அது இன்னும் கீழே வரும் அதே வழியில் இப்போது அதிர்வெண் என்ன இன்னொரு விஷயம் இதில் இருக்கிறது நீங்கள் மின்னழுத்தத்தை மற்றொரு மல்டிமீட்டருடன் அளவிட முடியும் அதே வழியில் ப்ரோபை இணைக்கவும் இது ஏசி பயன்முறையில் உள்ளது மாற்றத்தை நாம் காணலாம் சரி நான் மின்னழுத்தத்தை அதிகரிக்கும் பொழுது மாற்றத்தை நாம் உடனடியாக காணலாம் பின்னர் நான் அதை மீண்டும் 105 மற்றும் 120 134 138 146 ஆக அதிகரிக்கிறேன் இப்போது நான் அதை குறைக்கிறேன் எனவே அது கீழே வருகிறது சரி கிட்டத்தட்ட 0 க்கு மீண்டும் வருகிறது ஏனெனில் இப்போது மின்னழுத்தம் இல்லை எனவே 0 52 மில்லி வோல்டை ஐ சுற்றி 0 96 அளவில் இருக்கிறது இதுதான் ஏசி மின்னழுத்தத்தை அளவிடும் முறையாகும் இப்போது இப்போது நான் அதிர்வெண்ணை அளவிட விரும்பினால் என்னால் இதில் அதிர்வினை அளவிட முடியுமா எனவே இங்கே அதிர்வெண் என்ன என்பதைப் பார்ப்போம் ஆம் இதை அதிர்வெண் அளவிடும் மோடில் வைப்போம் இப்போது அவர் அதை மீண்டும் வேரியாக் உடன் இணைப்பார் இது 230 வோல்ட் சரி அதிர்வெண் என்ன என்பதை பார்ப்போம் இங்கே நாம் பார்ப்பது 49 85 49 86 ஹெர்ட்ஸு அதாவது 50 ஹெர்ட்ஸுக்கு அருகில் பரிசோதனையின் தொகுப்பில் நாம் அளவிட முடியும் எனவே நீங்கள் அதைப் பயன்படுத்திய பிறகு நீங்கள் அதைப் பயன்படுத்திய உடனேயே உடனடியாக மின்சக்தியை அணைக்க வேண்டும் நீங்கள் மற்ற பகுதிகளில் வேலை செய்யத் தொடங்குவதற்கு முன் அல்லது உங்கள் நோட்புக்கில் அளவுகளை குறிப்பிடுவதற்கு முன் அல்லது உங்கள் கணினியில் முடிவுகளை ஏற்றுவதற்கு முன்பு நீங்கள் செய்யும் முதல் விஷயம் நீங்கள் மின்சக்தியை அணைக்க வேண்டும் எனவே நான் மின்சக்தியை அணைக்கிறேன் எனினும் இதை நான் பயன்படுத்தப் போவதில்லை என்பதால் நான் இதை தனியே எடுத்து வைத்து விடுகிறேன் எனவே இதை நீங்கள் வெளியே எடுக்க வேண்டும் அதை இனி இணைக்க வேண்டாம் எனக்கு அது தேவையில்லை நான் அதைப் பயன்படுத்தப் போவதில்லை எனவே அதை நான் துண்டித்து விட்டேன் எப்போதும் பாதுகாப்பாக இருங்கள் சரியா பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது எனவே மீண்டும் உங்கள் நல்ல ஆய்வக நடைமுறைகளின் ஒரு பகுதி இது எனவே மல்டிமீட்டரையும் பல விஷயங்களை அளவிட மல்டிமீட்டரின் பங்கையும் இப்பொழுது பார்த்தோம் வெவ்வேறு சாதனங்களிலிருந்து தனித்தனி சாதனங்கள் வரை சரி டிரான்சிஸ்டர்களை பற்றி பார்த்தோம் என் டிரான்சிஸ்டர்கள் இரண்டையும் பார்த்தோம் பின்னர் வேறியாக்கை பயன்படுத்தி மின்னழுத்தத்தைப் பார்த்தோம் மேலும் அதிர்வெண்ணையும் பார்த்தோம் இப்போது அது ஏன் 49 86 க்கு அருகில் இருந்தது ஏனெனில் இந்தியாவில் மின்னழுத்தத்தை அளந்தால் ஒற்றை கட்ட மின்னழுத்தம் 230 வோல்ட் மற்றும் அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ் இருப்பினும் நீங்கள் சில நாடுகளுக்குச் சென்றால் 110 வோல்ட் கொண்ட ஒரு மின்னழுத்தத்தையும் நீங்கள் காண்பீர்கள் ஆனால் அதில் அதிர்வெண் என்ன அதிர்வெண் 60 ஹெர்ட்ஸ் 110 வோல்ட் 60 ஹெர்ட்ஸ் நம் இந்தியாவில் 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் இங்கு இன்னொரு விவாதம் இருக்கிறது இதில் எது சிறந்தது 110 வோல்டா அல்லது 230 வோல்டா என்று ஆனால் நீங்கள் உதாரணத்திற்கு உங்கள் வீட்டில் உள்ள ஒரு மின்னணுக் கருவியை எடுத்துக் கொண்டால் எடுத்துக்காட்டாக ஜூசர் அல்லது ஒரு டிரிம்மர் இரண்டு மின்னழுத்தங்களிலும் இயங்குகிறது நான் அமெரிக்காவுக்குச் சென்றால் 110 வோல்ட் 60 ஹெர்ட்ஸில் இயங்குகிறது நான் இந்தியாவுக்கு வந்தால் அதை 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸில் பயன்படுத்தலாம் எனவே இது ஒரு தனி பிரச்சினை அதற்குள் என்ன இருக்கிறது இதனால் இரு மின்னழுத்தங்களிலும் அதிர்வெண் இரண்டிலும் செயல்பட முடிகிறது இங்கே மையக்கருத்து என்னவென்றால் மல்டிமீட்டரைப் பயன்படுத்தி மின்னழுத்தத்தை அளவிட முடியுமா அதிர்வெண்ணை அளவிட முடியுமா என்பது இதற்கான பதில் ஆம் நீங்கள் மின்தடையை அளவிட முடியுமா ஆம் மின்தேக்கி திறனை அளவிட முடியுமா இல்லையா NPN PNP டிரான்ஸிஸ்டரை கண்டுபிடிக்க முடியுமா ஆம் DC மின்னழுத்தத்தை அளவிட முடியுமா ஆம் DC மின்னோட்டத்தை அளவிட முடியுமா ஆம் AC மின் அழுத்தத்தை அளவிட முடியுமா ஆம் AC மின்னோட்டத்தை அளவிட முடியுமா ஆம் எனவே நிறைய கேள்விகளுக்கு நாம் ஆம் என்று பதில் சொல்லும் பொழுது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது ஆனால் மல்டி மீட்டரால் எல்லாவற்றையும் தீர்க்க முடியாது இது உங்களுக்கு டிசி மின்சாரம் வழங்க முடியுமா அது கொடுக்க முடியாது சரி மல்டிமீட்டர் எவ்வாறு இயங்குகிறது இன்னொரு விஷயம் இருக்கிறது எனவே நான் ஒரு மின்னழுத்தத்தை கொடுக்க ஆரம்பித்தால் அங்கு சிறிது மின்னழுத்தம் உள்ளது நிலையான மின்னோட்டம் உள்ளது மல்டிமீட்டரை இயக்க மல்டிமீட்டருக்குள் என்ன இருக்கிறது ஒரு பேட்டரி இருக்கிறது என்று நான் ஏற்கனவே சொன்னேன் எனவே சில மல்டிமீட்டர்களில் 9 வோல்ட் பேட்டரி இருக்கிறது சில மல்டிமீட்டரில் நீங்கள் பார்த்தால் அது மாறுபட்டிருக்கும் நான் சொல்லவரும் கருத்து என்னவென்றால் மல்டிமீட்டர் எவ்வாறு இயங்குகிறது என்பதற்கான இயக்க முறைமை என்ன எனவே நீங்கள் கற்றுக் கொள்ள வேண்டியது இதுதான் என் முதல் வகுப்பில் நான் சொன்னேன் எல்லாவற்றையும் உங்களுக்குச் சொல்ல பயிற்றுவிப்பாளரை நம்பாதீர்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களைச் சொல்ல பயிற்றுவிப்பாளர் இருக்கிறார் ஒரு முறை தேநீர் தயாரிப்பது எப்படி என்பதை அவர் உங்களுக்குக் காண்பிப்பார் ஒவ்வொரு முறையும் அல்ல எனவே ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆராய வேண்டும் எதைச் சேர்ப்பது எதை சேர்க்கக்கூடாது கூறுகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்று ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இங்கே கற்றுக்கொள்வது பாதுகாப்பு என்றால் என்ன என்பது உங்களுக்குத் தெரியாவிட்டால் நீங்கள் அதைப் பயன்படுத்துவதற்கு முன்பு கேளுங்கள் எனவே இந்த குறிப்பிட்ட தொகுதியை இத்துடன் நிறுத்துவோம் அடுத்து வரும் தொகுதிகளில் டி சி மின்சக்தியிலிருந்து தொடங்கி பல்வேறு கருவிகளை காண இருக்கிறோம் எனவே நீங்கள் இங்கே என் முன்னால் பார்க்கிறீர்கள் இது ஒரு டி சி பவர் சப்ளை நான் இதை அகற்றினால் நீங்கள் மிக தெளிவாகக் காணலாம் இங்கு ஒரு டிசி பவர் சப்ளை இருக்கிறது இங்கே ஒரு டிசி பவர் சப்ளை உள்ளது எனவே அடுத்தது நான் கூறியது போல் டி சி பவர் சப்ளை எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் பார்க்க வேண்டும் மேலும் என்னென்ன வகையான டிசி பவர் சப்ளை இருக்கிறது என்பது வெளியீட்டு மின்னழுத்தத்தை மாற்றக்கூடிய மாறி டி சி பவர் சப்ளையா அல்லது வெளியீட்டு மின்னழுத்தத்தை மாற்ற முடியாத மாறிலி பவர் சப்ளையா என்று பின்னர் பின்வரும் தொகுதிகளில் செயல்பாட்டு ஜெனரேட்டர் போன்ற வெவ்வேறு சாதனங்களையும் பார்ப்போம் நீங்கள் அலைக்காட்டி பற்றி பார்ப்பீர்கள் சரி சில எலக்ட்ரானிக் சுற்றுகளைத் தீர்க்க அல்லது அனலாக் சோதனைகளுக்கு வெவ்வேறு சோதனைகளை செய்வதற்கு இந்த எல்லா சாதனங்களையும் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் உதாரணமாக நீங்கள் அளவிட முடியும் தலைகீழ் பெருக்கி எவ்வாறு இயங்குகிறது தலைகீழ் அல்லாத பெருக்கி எவ்வாறு இயங்குகிறது என்று எனவே நீங்கள் இந்த விஷயத்தைப் புரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் இந்த கருவியைப் பயன்படுத்த வேண்டும் இந்த கருவியைப் பயன்படுத்துவதற்கு முன்பு இந்த உபகரணத்தைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே அடுத்து வரும் தொகுதிகள் உபகரணங்களைப் புரிந்துகொள்வதாகும் பின்னர் இந்த கருவியைப் பயன்படுத்தி சில சோதனைகளை செய்வோம் மேலும் உங்கள் காட்டி சுற்றுகளுடன் தனித்துவமான கூறுகளைப் பயன்படுத்துவோம் சரியா